வணக்கம் நாம் மின் புலம் மற்றும் காந்த புலத்தின் தன்மைகளை சென்ற வகுப்பில் பார்த்தோம் இந்த வகுப்பில் கதிர்வீச்சு நடக்கிறது என்பதற்கான சான்றை காண்போம் ஆன்டனாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் Efar field மற்றும் Hfar field ஆகியவை ஆதிக்கம் செலுத்துகின்றன மற்ற புலங்கள் புறக்கணிக்கத்தக்க அளவே உள்ளன அதனால் பாயின்ட்டிங் வெக்டாரை இப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் பாயின்ட்டிங் வெக்டார் என்பது E க்ராஸ் H ஆகும் நாம் இதனை ஸ்பெரிகல் கோர்டினேட்ஸில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ar aθ மற்றும் aφ நமக்கு தெரிந்த ஒன்றுதான் அதாவது Er Eθ Eφ மற்றும் Hr Hθ Hφ ஆனால் நமக்கு இவற்றின் மதிப்பு தெரியாது ஆகையால் பூஜியமாக கருதப்படுகிறது E க்ராஸ் H இன் மதிப்பில் ரேடியல் கூறு இருக்கிறது என்பதை அறிகிறோம் Er மற்றும் Hφ ஆகியவற்றின் டைம் ஆவரேஜ் பவர் டென்ஸிட்டி ஃபேஸார் வெளிப்பாடுகளை பார்க்கிறோம் அவை கற்பனை பகுதியாக இருக்கிறது பாயின்டிங் வெக்டாரில் இது இருக்கிறது ஆனால் நமக்கு Sav அதாவது அரை மெய் E க்ராஸ் H half real E cross H என்பது தெரியும் அதாவது E டைம் ஆவரேஜ் பவர் ஃப்லோ என்பதுதான் அந்த இடத்தில் இருக்கும் ஆற்றல் அது தான் ar ஆகையால் அதனிடம் ரேடியல் கூறு மட்டும் தான் உள்ளது டைம் ஆவரேஜ் பவர் ரேடியல் திசையில் உள்ளது வேறு எந்த திசையிலும் இல்லை அதாவது கரன்ட் எலிமென்ட் இங்கு உள்ளது இந்த திசையில் பாய்கிறது அனைத்து ரேடியல் திசைகளிலும் பாய்கிறது வேறு எந்த திசையிலும் இல்லை அது இங்கிருந்து பாய்கிறது இவ்வாறு அம்புக்குறி இருப்பதால் அவ்வாறு நினைக்க வேண்டாம் ஏற்கனவே கூறியது போல எந்த ஒரு ஆன்டனாவும் நிஜத்தில் எல்லா திசைகளிலும் சமமாகவும் ஒரே மாதிரியான கதிர்வீச்சை கொடுக்க முடியாது அதற்கு ஒரு வடிவம் உள்ளது ஆனால் கதிர்வீச்சின் ஆற்றல் வெளியே பரவுகிறது இதுவே கதிர்வீச்சு இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாகறது நாம் இப்போது இதை முடித்துக் கொள்ளலாம் ஏனென்றால் நமக்கு புலங்கள் தெரியும் அதன் வெளிப்பாட்டை எழுதுகிறோம் Sav 082I2sin2r2 ar Wm2 இதுதான் ஆற்றல் பாயும் வெளிப்பாடாகும் அதாவது ஆன்டனாவிலிருந்து வரும் கதிர்வீச்சு இன்ட்ரின்சிக் இம்பிடன்சை intrinsic impedance உள்ளார்ந்த மின்மறுப்பு சார்ந்துள்ளது அதன் மதிப்பு 377Ω அல்லது 125 π என்பது நமக்குத் தெரியும் ஆகையால் அந்த வகையில் இது கரன்ட் எலிமென்ட்டின் அளவை பொருத்தும் மாறுபடும் இன்ஃபைனட் டெசிமல் வகுத்தல் 0 ஆனால் நடைமுறையில் Idl0 இன் மதிப்பு இப்போது 1 cm ஆன்டனா இருக்கிறது என்றால் மற்றும் அதன் அலைநீளம் 100 மீட்டர் மற்றும் பல ஆகையால் இன்ஃபைனட் டெசிமலாக வைத்தால் கரன்ட் எலிமென்ட் பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஆதார மின்சாரத்தின் ஆற்றலின் மேல் சார்ந்துள்ளது மேலும் ஆற்றல் பகிர்மானம் ஸைன் ஸ்கொயர் தீட்டா மீது விகிதமாகவும் r ஸ்கொயர் மீது நேர்மாறு விகிதமாகவும் சார்ந்துள்ளது ஏனென்றால் Savஎன்பது E க்ராஸ் H E ஃபார் ஃபீல்டில் 1r ஐயும் H உம் ஃபார் ஃபீல்டில் 1r ஐயும் சாரந்துள்ளது ஆகையால் அதன் பெருக்கம் இயல்பாக 1r2மேல் சார்ந்துள்ளது அதாவது இன்வர்ஸ் ஸ்கொயர் விதி ஆனால் புலங்கள் 1r மீது சார்ந்துள்ளது என்பதை மறக்க வேணடாம் இது நமக்கு கதிர்வீச்சு நடக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது இப்போது அங்கு செல்வதற்கு பதிலாக நீங்கள் ஒன்று செய்யலாம் அதாவது வழித்தோன்றலின் உண்மையான வெளிப்பாடுகள் ஆனால் சராசரி ஆற்றலை ஃபார் ஃபீல்ட் கூறுகளில் இருந்தும் பெறலாம் ஆகையால் நான் Efar field க்ராஸ் Hfar field இன் அரை அசலை கண்டுபிடித்தால் அதுவும் அதே மதிப்பை தரும் ஆகையால் உண்மையில் ஃபார் ஃபீல்ட்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஏனென்றால் அவை ஆற்றலை கொண்டு செல்கிறது இன்டக்ஷன் புலம் நிலைமின் புலம் ஆகிய பதங்கள் இருக்கின்றன அவை குறிப்பிட்ட பரப்பில் மட்டும் இருக்கும் அவை ஆற்றலை பரப்பவில்லை குறிப்பிட்ட பரப்பில் சேமிப்பை குறிக்கிறது இந்த இடத்தில் E க்ராஸ் H செய்யும்போது அது எதிர்வினை ஆற்றலை உருவாக்குகிறது அது பரவாது ஆனால் உண்மை ஆற்றலின் ஓட்டத்திற்கு ஃபார் ஃபீல்ட் புலம் பங்களிக்கிறது அதனால்தான் ஆரம்பத்திலிருந்து அதனை தனியாக பிரித்துள்ளோம் ஆகையால் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் எந்த புலம் ஆதிக்கம் செலுத்தினாலும் அவை முக்கியமானதாகும் அவை ஆற்றலை கடத்தும் மற்றவை கடத்தாது அதனால் ஃபார் ஃபீல்ட்கள் ஆற்றலை கடத்தும் சாதனமாக பயன்படுகிறது இதலிருந்து இன்டக்ஷன் புலத்தின் பெயர் காரணத்தை நாம் அறிகிறோம் ஆரம்பத்தில் இதனை சொல்ல இயலவில்லை இப்போது இன்டக்டிவ் புலத்தின் கூறுகள் H மற்றும் E ஆகியவற்றின் பாயின்டிங் வெக்டார் மூலம் அறிகிறோம் அது ஒரு பதத்தை உருவாக்குகிறது அது j ஆகும் ஆகையால்தான் அதை இன்டக்டிவ் புலம் என்கிறோம் அது தூண்டு மின்னோட்டியில் உள்ளது போல் ஆற்றலை பரப்பாது ஆகையால் இங்கு ஆன்டனாவின் அருகில் ஆற்றல் சேமிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து ஆற்றல் பரவ தொடங்கும் இப்போது அங்கு அனைத்தும் மாறிலியாக இருக்கும் ஆகையால் ஒரு குறிப்பிட்ட தூரம் rஇல் கதிர்வீச்சின் ஆற்றல் ஸைன் ஸ்கொயர் தீட்டாவின் மாற்றத்தை ஒத்திருக்கும் ஆகையால் நாம் இப்போது Savஇன் பருமத்தை x y z கோர்டினேட்ஸில் வரைவோம் இதுதான் கரன்ட் எலிமென்ட் இதுதான் x அச்சு இதுதான் y அச்சு இதுதான் z அச்சு அதாவது மூன்று அச்சு பருமனில் Savஐ வரைவோம் இது உண்மையில் மூன்று அச்சு பருமனில் வரும்போது நான் சிகப்பு கோட்டின் மீது கார்ட் போடுகிறேன் இது இப்படி இருக்கிறது அதாவது இதன் குறுக்கு வெட்டு இப்படி இருக்கும் ஆகையால் Savஎன்பது என்ன உண்மையில் Savஎன்பது அதன் மதிப்பு நம்மிடம் இதை போட வேண்டும் தீட்டா என்பது இந்த புள்ளி நாம் இந்த புள்ளியை பற்றி பேசுவதாக வைத்துக்கொள்வோம் Sav என்பது இதன் நீளம்தான் வெவ்வேறு புள்ளிகளில் அது வெவ்வேறு மதிப்பை எடுப்பதாக நாம் பார்க்கிறோம் அதே போல் S ஆவரேஜ் என்பது இந்த புள்ளியில் இதன் நீளம் இப்போது நம் கேள்வி இதன் மதிப்பு எங்கு மிக்குறைவாக இருக்கிறது என்பதுதான் தீட்டா என்பது நீங்கள் இந்த கோர்டினேட்ஸ் அமைப்பில் இதில் இதுதான் தீட்டா நான் இந்த புள்ளியை பற்றி சொன்னால் இதுதான் தீட்டா அதாவது அதிகபட்ச மதிப்பு தீட்டா 90 டிகிரியாக இருக்கும்போது கிடைக்கும் மேலும் குறைந்தபட்ச மதிப்பு 0 டிகிரியில் இருக்கும் இது கரன்ட் எலிமென்ட்டின் திசையில் கதிர்வீச்சு இல்லை அதிகபட்சமாக ஆன்டனாவின் பக்கவாக்கு திசையில் இருக்கும் என்பதை குறிக்கிறது இதனுடைய பொருள் இந்த ஆன்டனாவானது இந்த பக்கத்திற்கு 90 டிகிரி கோடாகும் அதாவது இங்கு ஒரு கோடு இருந்தால் என்னுடைய அதிகபட்சம் இங்கு இருக்கிறது இங்கு இருக்கிறது இங்கு இருக்கிறது மேலும் அனைத்தையும் பார்க்கும்போது Sav இன் வெளிப்பாடு ஃபை திசையின் மாற்றத்திற்கு மாறவில்லை ஆகையால்தான் இதன் வடிவம் சீராக உள்ளது இதனை டௌனட் வடிவம் என்று கூறுகிறோம் ஆகையால் இப்போது நம்மிடம் இது இருக்கிறது இதனை 360 டிகிரி சுழற்றினால் நமக்கு டௌனட் வடிவம் கிடைக்கிறது ஆனால் இதனை நாம் உருவாக்கிக் காண இயலாது ஆகையால் நாம் இதனை இரண்டு பருமனில் வரைகிறோம் இரண்டு பருமன் என்றால் என்ன நாம் இப்போது z y தளத்தை மட்டும் எடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி இருக்கும் போது ஃபையிற்கு நாம் ஏதாவது ஒரு அளவை கொடுக்க வேண்டும் இதனை நிலையான ஃபை அதாவது ஃபை தள வடிவம் என்று கூறுகிறோம் ஆகையால் ஃபை தள வடிவம் ஒரு டம்பெல் வடிவமாகும் கரன்ட் எலிமென்ட் ஃபை தள வடிவம் இங்கு அதிகபட்சமாக உள்ளது ஏனென்றால் இது ஸைன் ஸ்கொயர் தீட்டாவின் மாற்றத்தை ஒத்துள்ளது அதேபோல இன்னொரு இரண்டு பருமனை எடுத்துக்கொண்டால் அதாவது தீட்டாவை நிலையாக கொண்டால் அது x z தளமாக இருக்கும் அது வட்டமாக இருக்கும் அதனால் எந்த ஒரு புள்ளியில் இதன் மதிப்பை கண்டு பிடித்தாலும் அது ஒரே அளவில் தான் இருக்கும் ஆகையால் இது தீட்டா தள வடிவம் ஆன்டனாவின் ஆற்றல் வடிவம் இவ்வாறு இருக்கிறது இது அஸிமுத்தால் தளத்தில் கரன்ட் எலிமென்ட் எந்தவித மாற்றத்தையும் தரவில்லை என்பதை பார்க்கிறோம் அது ஆம்னி டைரக்ஷனல் ஆன்டனாவை போல் இருக்கிறது ஆனால் ஃபை தளத்தில் டம்பெல் வடிவம் கொண்டுள்ளது ஆகையால் இந்த திசையில் அதிக ஆற்றல் இருக்கிறது அந்த கரன்ட் எலிமென்ட் கோட்டில் எந்த கதிர்வீச்சும் இல்லை இது ஏன் என்பதை நாம் பார்ப்போம் ஏனெனில் E புலம் மற்றும் H புலம் ஸைன் தீட்டா மாற்றத்தை கொண்டுள்ளது ஆகவே E புலம் மற்றும் H புலம் இந்த கோட்டில் இடம் பெறவில்லை ஆனால் ஏன் வெக்டார் பொட்டன்ஷியல் இந்த கோட்டில் உள்ளது ஏனெனில் இது காந்த புலத்தின் க்ராஸ் ப்ராடக்ட் ஆகும் அதனால் இந்த ஆற்றல் வடிவம் ஆன்டனா அதன் கதிர்வீச்சை எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட திசையில் பரப்புகிறது என்பதற்கான ஒரு கற்பனை வடிவம் ஆகும் இதன் பொருள் நான் வகுப்பின் துவக்கத்தில் கூறியது போல ஆன்டனாவிற்கு இரண்டு முக்கிய பண்புகள் உள்ளன ஒன்று எவ்வளவு ஆற்றலை அது வெளிப்படுத்துகிறது என்பது மற்றொன்று எவ்வளவு நல்ல மின் மறுப்பு இணைப்பு அது கொடுக்கிறது என்பது ஆகும் இப்போது இந்த ஆற்றல் வடிவம் ஆற்றல் எந்த திசையில் உள்ளது என்பதை காண உதவுகிறது அடுத்து எவ்வளவு ஆற்றலை அது அனுப்புகிறது என்பதை கணக்கிட வேண்டும் ஆகவே இந்த இரு பண்புகள் பற்றி பார்க்க வேண்டும் எனவே அடுத்து கரன்ட் எலிமென்ட் எவ்வளவு மொத்த ஆற்றல் போடுகிறது அதாவது மொத்தத்தில் எவ்வளவு கதிர்வீச்சு நடக்கிறது அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமெனில் முன்பே பார்த்த S ஆவரேஜ் அதாவது டைம் ஆவரேஜ் பவர் டென்சிட்டி ரேடியல் திசையில் மட்டும் உள்ளது இப்போது கரன்ட் எலிமென்ட் இங்கு இருக்குமெனில் கதிர்வீச்சு ரேடியல் திசையில் மட்டும் நடக்கிறது மொத்த கதிர்வீச்சின் அளவு என்ன ஸ்பெரிகல் ஸர்ஃபேஸ் நம்மிடம் இருந்தால் அதாவது கரன்ட் எலிமென்ட்டை சுற்றி ஒரு ஸ்பெரிகல் ஸர்ஃபேஸ் இருந்தால் அதன் பின் S ஆவரேஜை இணைக்க அது அந்த இடத்தை விட்டு வெளியே வரும் இந்த முழு மேற்பரப்பின் மீது நாம் இணைத்தால் மொத்த ஆற்றலை கணக்கிட முடியும் ஆகவே கதிர்வீச்சின் மொத்த அற்றல் மூடிய மேற்பரப்பு ஆகும் எனவே இந்த படத்தில் காண்பது போல கரன்ட் எலிமென்ட் இங்கே உள்ளது என்றால் மற்றும் இது z அச்சு மேலும் என்னிடம் ஒரு ஆரம் உள்ளது அது r ஆகும் மேலும் ds வெக்டரும் உள்ளது ஸ்பெரிகல் கோர்டினேட்ஸில் ds வெக்டார் என்பது ஆரத்தின் திசையில் இருக்கும் மேலும் அதன் மதிப்பு r ஸ்கொயர் ஸைன் தீட்டா d தீட்டா dஃபை ஆகும் எனவே நாம் இந்த தொகையீட்டை செய்தால் S ஆவரேஜின் மதிப்பு நாம் முன்பே கண்டு பிடித்ததைப்போல ஈட்டா நாட் η0 வகுத்தல் 8 dl லாம்டா நாட் λ0 ஸ்கொயர் I ஸ்கொயர் ஸைன் ஸ்கொயர் தீட்டா வகுத்தல் r ஸ்கொயர் ஆகும் இது ar வெக்டார் டாட் இந்த ds வெக்டார் என்பது r ஸ்கொயர் ஸைன் தீட்டா d தீட்டா d ஃபை ar மற்றும் d தீட்டா என்பது 0 விலிருந்து பை தொகையீடு ஃபை என்பது 0 விலிருந்து 2 பை தொகையீடு ஆகும் எனவே இதை செய்த பின் நான் அடுத்த பக்கத்திற்கு செல்கிறேன் நான் இதனை 2 பை ஈட்டா நாட் வகுத்தல் 3 வகுத்தல் லாம்டா நாட் ஸ்கொயர் வாட் என்று அறிகிறோம் அதாவது ரேடியேஷன் இன்டன்சிட்டியை தொகையீடு செய்தால் மொத்த கதிர்வீச்சின் ஆற்றல் கிடைக்கிறது இது I வகுத்தல் ரூட் 2 இதனை Irms என்று கூறுகிறோம் ஏனெனில் இது சினுசாய்டல் ஆற்றல் ஆகும் அதன் அமைப்பில் நாம் Irms ஸ்கொயர் என்றும் மற்றவை I ஸ்கொயர் என்றும் வருகிறது r என்பது கதிர்வீச்சு திறன் ஆகும் இந்த இடத்தில் வீச்சு திறன் 2 பை ஈட்டா நாட் வகுத்தல் 3 dl வகுத்தல் லாம்டா நாட் ஸ்கொயர் என்று வருகிறது இதனை கணக்கிட்டால் ஈட்டா நாட் 120 பை 80 பை ஸ்கொயர் dl வகுத்தல் லாம்டா நாட் ஹோல் ஸ்கொயர் என்று வரும் இப்போது வீச்சு திறன் என்ன அதாவது எனக்கு அதிக கதிர்வீச்சு வேண்டுமெனில் அதிக ஆற்றல் கொண்ட ஆன்டனா வேண்டும் அதற்கு அதிக நேரம் தேவைப்படும் அதிக நேரம் என்றால் என்ன இருக்கிறதோ அது இந்த கையில் உள்ளதென்றால் கொடுப்பது என்னவென்பது இதில் இருக்கிறது அதாவது அதிக R rad என்றால் அதிக ஆற்றல் கொண்ட ஆன்டனா ஆகும் இந்த Rrad என்பது வீச்சு திறன் கதிர்வீச்சு மின்மறுப்பு ஆகும் இப்போது உண்மையில் ஆன்டனாவை தவிர்த்து கற்பனையாக ஒரு தடையம் resistance மின்மறுப்பு இருப்பதாக வைத்துக்கொண்டால் நான் Irms கரன்ட் செலுத்தி மேலும் ஆற்றல் இங்கு பரவுகிறது என்றால் ஆன்டனாவின் ஆற்றல் பரவுகிறது என்று பொருள் கதிர்வீச்சு மின்மறுப்பு என்பது ஒரே அளவு rms மின்சாரம் செலுத்தி ஹெர்ட்சியன் டைப்போல் அல்லது ஒரு ஆன்டனாவின் கதிர்வீச்சை கொணடுள்ள ஒரு கற்பனையான தடையம் மின்மறுப்பு ஆகும் எந்த அளவுக்கு இது அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நன்மை ஆகும் இது சர்க்யூட் தியரி இல்லை ஏனெனில் அதில் மின்மறுப்பு என்பது ஆற்றல் வீணாவதை குறிக்கும் ஆனால் இங்கு அதிக அளவுக்கு கதிர்வீச்சு இருக்க வேண்டும் அப்போது தான் நாம் கொடுக்கும் ஆற்றல் 100 சதவிகிதம் வெளியேறும் எனவே கதிர்வீச்சு மின்மறுப்பு அதிகமாக இருந்தால் இந்த நிலையில் நன்மையே இது ஒரு ஆன்டனாவின் செயல்பாட்டு அளவாகும் எவ்வளவு ஆற்றல் அது பரப்புகிறது என்பதை குறிக்கும் நாம் முன்னரே சொன்னது போல் திசை பண்பு ஆற்றல் வடிவால் கிடைக்கும் வீச்சு திறன் எவ்வளவு கொடுக்கும் என்பதை அறிய வேண்டும் ஹெர்ட்சியன் டைப்போலின் ஆற்றல் மிக குறைவாக இருக்கும் ஏனெனில் நாம் வீச்சு திறனை மட்டும் கணக்கிட்டால் இப்போது கரன்ட் எலிமென்ட் அல்லது ஹெர்ட்சியன் டைப்போல் எடுத்து கொள்வோம் 1 சென்டிமீட்டர் அளவுள்ள ஹெர்ட்சியன் டைப்போலிற்கு கணக்கிடுவோம் அதாவது dl 1 சென்டிமீட்டர் மேலும் 1 வாட் ஆற்றல் பரப்ப வேணடுமெனில் 10 மெகா ஹெர்ட்ஸ் அதிர்வெண் அலைவெண் என்று எடுத்து கொள்வோம் இப்போது 1 வாட் ஆற்றலை பரப்ப 1 வாட் ஆற்றல் என்பது கணிசமான RF ஆற்றல் எனவே 10 மெகா ஹெர்ட்ஸ் வாட் ஆற்றலை செல்லுலார் பேஸ் ஸ்டேஷனில் இருந்தால் பொதுவாக இதை விட குறைவாக 200 அல்லது 300 மில்லி வாட் ஆற்றல்தான் கொடுப்பார்கள் ஆனால் நான் இதை பயன்படுத்துகிறேன் அதாவது 1 வாட் ஆற்றல் 10 மெகா ஹெர்ட்ஸ் அலைவெண் உடைய அலை இதன் லாம்டா நாட் 30 மீட்டர் ஆகும் அப்போது R rad இன் மதிப்பு 80 பை ஸ்கொயர் தோரயமாக 10 மற்றும் 0 01 மீட்டர் மேலும் அது 30 ஸ்கொயர் ஆகும் அதன் மதிப்பு 87 5 மைக்ரோ ஓம் மிக குறைந்த அளவு எனவே 1 வாட் ஆற்றலை பரப்ப வேண்டுமெனில் எவ்வளவு மின்சாரம் செலுத்த வேண்டும் என்பதை கணக்கிட்டால் 106 87 ஆம்பயர் மின்சாரம் தேவை மிக அதிகமான அளவாக உள்ளது இது கரன்ட் எலிமென்ட்டை எரித்து விடும் இதற்கு பதிலாக நான் திரும்பவும் கணக்கிடுகிறேன் 100 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவெண் வைத்து கொள்ள வேண்டும் மற்ற நிலைகளை மாற்ற வேண்டாம் 8 75 நானோ ஓம் வருகிறது இதன் Irms மதிப்பு 10 7 கிலோ ஆம்பயர் ஆகும் முன்பு 100 ஆம்பயர் இருந்த Irms மதிப்பு இப்போது 10 7 கிலோ ஆம்பயர் மதிப்பாக உள்ளது இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை அடுத்ததிற்கு செல்லலாம் முந்தைய கணக்கீடு திறனற்றதாக அமைந்தது இப்போதைய கணக்கீடும் மிகவும் திறனற்றதாக இருக்கும் அலைவெண் மதிப்பை மட்டும் குறைத்தேன் அதாவது அலை நீளத்தை அதிகப்படுத்தினேன் நான் லாம்டாவை அதிகப்படுத்தினால் கரன்ட் எலிமென்ட்டின் மின் தூரம் குறைகிறது ஆகையால் இது மிகவும் திறனற்றதாக இருக்கிறது ஆன்டனாவின் மின் தூரம் அதிகமாக இருந்தால் ஆற்றல் அதிகமாகும் இது ஒரு ஆன்டனாவின் முக்கியமான பண்பாகும் மேலும் மேலும் இதனை அதிகரித்தால் ஆன்டனா ஆற்றல்மிக்கதாக இருக்கும் இதே கரன்ட் எலிமென்ட்டின் அலைவெண் மதிப்பை 1 GHz ஆக அதிகபடுத்தினால் ஆன்டனா ஆற்றல்மிக்கதாக இருக்கும் ஆனால் அது கரன்ட் எலிமென்டாக இருக்காது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் 10 GHz அலைவெண்ணில் செயல்படுகிறது என்று கொள்வோம் அப்போது 3 சென்டிமீட்டர் அலை நீளம் இருக்கும் கரன்ட் எலிமென்டின் நீளம் dl 1 cm தான் எனவே கரன்ட் எலிமென்டின் அளவு லாம்டா நாட் வகுத்தல் 3 அதனை கரன்ட் எலிமென்ட் என்று கூற இயலாது அது ஆற்றல்மிக்க ஒரு ஆன்டனாவை குறிக்கும் இது முக்கியமான ஒன்றாகும் dl வகுத்தல் லாம்டா நாட்டின் அளவு சிறியதாக இருந்தால் அது திறனற்ற ஆன்டனா ஆகும் ஆனால் நம் கேள்வி என்னவென்றால் நாம் கரன்ட் எலிமென்ட்டின் ஃபார் ஃபீல்டின் வெளிப்பாட்டினை திரும்பவும் பார்த்தால் E ஃபார் ஃபீல்டை jE0 என்று எழுதுகிறோம் இதுதான் புலத்தின் வடிவம் இது ஒரு மாறிலி ஆனால் இது அலை சமன்பாட்டின் தீர்விலிருந்து வருகிறது எனவே e பவர் மைனஸ் jk0 r வகுத்தல் r என்பது மாற்று மின்சாரம் இருந்தால் வருவது உண்மையில் இது ஸ்பெரிகல் அலையிலிருந்து வருகிறது நேரம் மாற்று மின்சாரம் இருந்தால் ஃபார் ஃபீல்ட் நமக்கு கிடைக்கும் Hஃபார் ஃபீல்ட் எனறால் என்ன நான் முன்பே எழுதி உள்ளேன் இப்போது Eஃபார் ஃபீல்ட் வழியாக எழுதினால் இந்த வெளிப்பாட்டில் இது திசையை பார்த்து கொள்ளும் ஏனெனில் இது தீட்டா இது ஃபை ar க்ராஸ் a தீட்டா என்பது a ஃபை என்பது பொதுவான தொடர்பு அதேபோல் E ஃபார் ஃபீல்ட் Hஃபார் ஃபீல்டிலிருந்து பெறப்படும் Eஃபார் ஃபீல்ட் என்பது மைனஸ் ஈட்டா நாட் ar க்ராஸ் Hஃபார் ஃபீல்ட் Hஃபார் ஃபீல்டின் கோர்டினேட்ஸினால் மைனஸ் வருகிறது இது இன்னொரு வகையான வெளிப்பாடு Hஃபார் ஃபீல்ட் க்ராஸ் Eஃபார் ஃபீல்ட் என்றும் Eஃபார் ஃபீல்ட் மைனஸ் ஈட்டா நாட் ar க்ராஸ் Hஃபார் ஃபீல்ட் என்றும் உள்ளது இது Eஃபார் ஃபீல்ட் Hஃபார் ஃபீல்ட் மற்றும் ar ar என்றால் ஆற்றல் ஓட்டம் அதாவது அலையின் திசை ஆகிய மூன்றும் வலக்கை ட்ரிப்லெட்டாக உள்ளது அதாவது தள அலை போன்ற அமைப்பு தள அலையிலும் அதனையே பார்க்கிறோம் E மற்றும் H இன் அலை பரப்பும் திசை ஆர்த்தோகோனலாக இருக்கிறது நாம் இதிலிருந்து ஆன்டனாவின் ஃபார் ஃபீல்ட் என்பது மின் புல வெக்டார் காந்த புல வெக்டார் மற்றும் அலை பரவும் திசை அதாவது ஆற்றல் திசை அனைத்தும் ஒரு ட்ரிப்லெட் உருவாக்குகிறது அவை அகத்தள அலை ஆகும் ஆனால் அவை உண்மையாக தள அலை அல்ல ஏனெனில் அவை தள அலையாக இருந்தால் e பவர் மைனஸ் jk0r வகுத்தல் r என்ற பதம் வந்திருக்காது எனவே இதனை r ஆல் வகுத்தால் அது தள அலை வடிவில் வரும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் தள அலையாக அதனை எடுத்து கொள்ள வேண்டும் இப்போது இது உண்மையாகிறது இது இந்த வகை ஆன்டனாவிற்காக பெறப்பட்டது என்றாலும் அனைத்து ஆன்டனாக்களின் ஃபார் ஃபீல்டுகளிலும் இதே வடிவம் இருக்கும் எனவே இது ஒரு முக்கிய மதிப்பீடு மேலும் இதிலிருந்து நாம் ஃபார் ஃபீல்டின் டைம் டொமைன் வெளிப்பாடு கிடைக்கும் ஃபார் ஃபீல்டின் டைம் டொமைன் மதிப்பு என்ன ஃபேஸார்க்கு பதிலாக எழுதினால் e பவர் j ஒமேகா t உடன் பெருக்கினால் கிடைக்கும் ரியல் real அசல் பகுதியாக உள்ளது இதை செய்வதன் மூலம் நான் இவ்வாறு எழுதுகிறேன் காஸ் ஒமேகா t மைனஸ் k0 r k0r e பவர் மைனஸ் jk0r ப்ளஸிலிருந்து வருகிறது அங்கு j பகுதி இருக்கிறது அதனால் தான் j அதன் பின் தீட்டா மற்றும் மைனஸ் E0 வகுத்தல் r ஸைன் ஒமேகா t மைனஸ் k0 r aθ என்று எழுதப்படுகிறது நாம் k0இன் மதிப்பை போட்டால் ஸைன் ஒமேகா t மைனஸ் r வகுத்தல் c aதீட்டா மற்றும் H ஃபார் ஃபீல்ட் மைனஸ் E0 வகுத்தல் ஈட்டா நாட் r ஸைன் ஒமேகா t மைனஸ் r வகுத்தல் c ar க்ராஸ் aθ என்று வரும் இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால் டைம் டொமைன் புலங்கள் r வகுத்தல் c அளவிற்கு தாமதமாகிறது அதாவது கரன்ட் இங்கிருந்தால் அது இந்த புள்ளிக்கு செல்ல சிறிது நேரம் ஆகும் அவை உடனே சென்று சேராது இதுதான் அந்த தாமதம் சுணக்கம் தாமதம் இங்கு தூரத்தை குறிப்பிடுகிறது எனவே இங்கிருந்து மேலும் அது ஒளியின் வேகத்தில் பயணிக்கிறது ஆகையால் ஒரு புள்ளியை சென்றடைய குறிப்பிட்ட பரப்புதல் நேரம் தேவை படுகிறது உண்மையில் கரன்ட் எலிமென்ட்டின் பகுப்பாய்வில் ஆன்டனாவின் பல பண்புகள் வெளிப்படுகின்றன அவை சாதாரண கரன்ட் எலிமென்ட் போலில்லாமல் அவை ஆன்டனாவின் சிக்கலான மாறுபட்ட செயல் திறன் கொண்டதாகும் ஆனால் ஃபார் புலன்களின் பொதுவான வடிவம் ஒரே மாதிரி இருக்கிறது ஆற்றல் எப்போதும் ஆரவாட்டில் பயணிக்கும் அந்த பகுதியில் ட்ரிப்லெட் ஃபார் ஃபீல்டில் இருக்கிறது இதை உருவாக்கிய அலையின் படி அதில் நேர சுணக்கம் மற்றும் இட சுணக்கம் ஏற்படுகிறது இதற்கு இத்தகைய பண்புகள் உள்ளன அதனால்தான் நாம் கரன்ட் எலிமென்ட் பற்றி படித்தோம் கரன்ட் எலிமென்ட் ஒரு ஆற்றலற்ற கதிர்வீசி அதனை நாம் கண்டு பிடிக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்னால் நாம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வில்லை அதாவது ஃபார் ஃபீல்ட் என்றால் என்ன ஏனென்றால் அது ஆன்டனாவிலிருந்து தொலைவாக ஆதிக்கம் செலுத்துகிறது நாம் ஃபார் ஃபீல்டின் பருமையைக் கண்டு பிடித்தோம் அது r தூரத்தில் இன்டக்ஷன் புலத்துடன் ஈடாக உள்ளது தோராயமாக அதன் மதிப்பு I லாம்டா நாட்6 ஆகும் ஆனால் அது ஃபார் ஃபீல்டாகும் ஆகையால் நாம் அடுத்த பாடத்தில் எல்லா ஆன்டனாகளிலும் ஃபார் ஃபீல்டின் வரன்முறையையும் ஃபார் ஃபீல்டின் உண்மையான மதிப்பையும் பார்ப்போம்